வாழ்த்துக்கள் மற்றும் TALE Module 3 Unit 3 க்கு வரவேற்கிறோம் இந்த அலகு இந்த தொகுதியில் நாம் ஈடுபடுவதிலிருந்து வேறுபட்டது இந்த யூனிட் மூளை எவ்வாறு கற்கிறது என்பதோடு தொடர்புடையது மேலும் இது 3 யூனிட்களில் இருக்கும் இந்த யூனிட்கள் மூளையின் உடற்கூறியல் பகுதியை சிறிது முன்வைக்கின்றன மேலும் மூளையின் சில அம்சங்களை அடையாளம் காண்கின்றன அவை எவ்வாறு நம் கற்பித்தல் மற்றும் கற்றலை பாதிக்கின்றன முந்தைய யூனிட்டில் கற்பித்தல் நிலைமை பற்றியும் கற்பித்தல் சூழ்நிலைகளின் மதிப்புகள் மற்றும் நிலைமைகள் எவ்வாறு கற்பித்தலையும் கற்றலையும் பெரிதும் பாதிக்கும் என்பதைப் புரிந்துகொண்டோம் நடைமுறையில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் அதன் சொந்த தனித்துவமான கற்பித்தல் நிலைமை உள்ளது அந்த அளவிற்கு அந்த கல்லூரிக்கு வரும் எந்த ஆசிரியரும் அந்தச் சூழலின் நிலைமைக்கு தனது கற்பித்தலை சரிசெய்ய வேண்டும் இந்த யூனிட்டில் ஒரு ஆசிரியர் 'மூளை எவ்வாறு கற்றுக் கொள்கிறது ' பற்றி ஏன் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மூளையின் கட்டமைப்பைப் புரிந்துகொள்வதற்கும் சிறிது நேரம் செலவிடுவோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் தனது மாணவர்களின் மூளையை மாற்ற முயற்சிக்கிறார் ஏனென்றால் அங்கு தான் கற்றல் நடைபெறுகிறது எனது மாணவர்களின் மூளையை நான் தொடர்ந்து மாற்ற முயற்சிக்கையில் கற்பித்தல் என்பது மூளையை மாற்றும் கலை ஒருவர் கற்பித்தலை அவ்வாறு தான் விளக்க முடியும் வெளிப்படையாக ஆசிரியருக்கு மூளையின் செயல்பாட்டுடன் மிக நெருக்கமான உறவு உள்ளது ஏனெனில் கற்றுக்கொள்வது மூளையாகும் ஆசிரியர்கள் அது எவ்வாறு கற்றுக்கொள்கிறது என்பது பற்றி அதிகம் அறிந்திருந்தால் மேலும் வெற்றிகரமாக அவர்கள் மூளையை மாற்றும் வேலையைச் செய்ய முடியும் கற்றலின் உயிரியலைப் பற்றிய அறிவு கற்றலின் உயிரியல் என்று நாங்கள் கூறலாம் ஏனெனில் நீங்கள் கற்றுக் கொள்ளும் ஒவ்வொரு முறையும் உயிரியல் ரீதியாக ஏதாவது மூளையில் நடக்கிறது ஒரு நபரின் சூழல் மூளையின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எவ்வளவு பாதிக்கும் அதைப் பற்றிய புரிதல் அனைத்து கல்வியாளர்களுக்கும் உதவும் ஆசிரியர்கள் அதிகமாக இதை நன்கு அறிந்திருந்தால் மேலும் அவர்கள் தங்கள் வேலையை சிறப்பாக செய்ய முடியும் கடந்த பல தசாப்தங்களில் ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சியாளர்கள் மூளையின் பல்வேறு அம்சங்களில் களப்பணியாற்றி வருவதால் இன்னும் நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மூளை அறுவை சிகிச்சை செய்ததற்கான பதிவுகள் நம்மிடம் இருந்தாலும் உயிரியல் மட்டத்தில் மூளை பற்றிய நமது புரிதல் 19 ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தொடங்கியது ஆனால் எல்லாவற்றின் விவரங்களும் நமக்குத் தெரியாது அதைப் பற்றிய அறிவு கொஞ்சம் இருந்தாலும் அதை நம்மால் உடனடியாக அணுக முடியாது மூளை ஆராய்ச்சியின் சில கண்டுபிடிப்புகள் உள்ளீடுகளின் அடிப்படையில் மனித மூளை தொடர்ந்து தன்னை மறுசீரமைக்கிறது இந்த செயல்முறை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது மூளையின் கணினி மாதிரிகள் உள்ளன அதாவது மக்கள் மூளையை ஒரு கணினியாக அங்கீகரிக்கின்றனர் நமக்கு எந்த உணர்ச்சி உள்ளீடு கிடைத்தாலும் கணினி அதை செயலாக்கி வெளியீட்டை அளிக்கிறது இது சில செயல்களாக மொழிபெயர்க்கப்படலாம் ஆனால் இங்கே கணினியே உள்ளீடுகளின் அடிப்படையில் தொடர்ந்து தன்னை மறுசீரமைத்து வருகிறது புதிய உள்ளீடுகள் நமக்கு வரும்போது புதிய அனுபவங்கள் நமக்கு நிகழ்கின்றன மூளை தொடர்ந்து தன்னை மறுசீரமைக்கிறது அது மிக சிக்கலாக இருந்தபோதிலும் மூளை பலதரப்பட்ட பணிகளை செய்ய முடியாது இது ஒரே நேரத்தில் இரண்டு அறிவாற்றல் செயல்களைச் செய்ய முடியாது பல இளைஞர்கள் தங்களால் செய்ய முடியும் என்று நினைக்கும்படி ஒரு அறிவாற்றல் பணியிலிருந்து மற்றொன்றுக்கு மாறலாம் என்றாலும் மூளை ஒரே நேரத்தில் இரண்டு பணிகளைச் செய்ய வடிவமைக்கப்படவில்லை என்ன நடக்கிறது என்றால் நாம் தொடர்ந்து இரண்டு பணிகளுக்கு இடையில் மாறுகிறோம் அதாவது நாம் செய்து வரும் வேலையை நிறுத்திவிட்டு மற்றொன்றை நிவர்த்தி செய்து அதை நிறுத்தி முந்தையதை செய்கிறோம் இது இறுதியில் மிகவும் திறமையற்றதாக மாறும் எனவே ஒருவர் ஒரே நேரத்தில் பல அறிவாற்றல் பணிகளை செய்யக்கூடாது உணர்ச்சிகள் கற்றல் நினைவகம் மற்றும் நினைவுகூரல் ஆகியவற்றை பாதிக்கின்றன எந்தவொரு உணர்ச்சியும் கற்றல் மற்றும் நினைவகம் மற்றும் நினைவுகூருவதை பாதிக்கும் எனவே அந்த அளவிற்கு ஒரு உயர் தொழில்நுட்ப விஷயத்தை நாம் கருத முடியாது உணர்ச்சிபூர்வமான அம்சம் இருக்கக்கூடாது எல்லாமே நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது மூளையுடன் நடக்காத ஒன்று ஆசிரியரும் மாணவர்களும் உணர்ச்சிகள் கற்றலில் மிகவும் ஆதிக்கம் செலுத்துவதை அங்கீகரிக்க வேண்டும் இயக்கம் மற்றும் உடற்பயிற்சி ஒரு நபர் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்தால் அது மனநிலையை மேம்படுத்துகிறது மூளையின் நிறை அதிகரிக்கிறது மற்றும் அறிவாற்றல் செயலாக்கத்தை மேம்படுத்துகிறது நீங்கள் தொடர்ச்சியான பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் அது உங்கள் மனநிலையை மேம்படுத்துகிறது மற்றும் உங்கள் அறிவாற்றல் செயலாக்கத்தை மேம்படுத்தலாம் ஒரு நாளில் சில நேரங்களில் கற்பித்தல் மற்றும் கற்றல் மிகவும் கடினமாக இருக்கும் எனவே ஒரு நாளில் சர்க்காடியன் சுழற்சிகள் உள்ளன வேறு சில நேரங்களில் உங்கள் வேலையுடன் ஒப்பிடும்போது நீங்கள் சிறப்பாகச் செய்யக்கூடிய குறிப்பிட்ட காலங்கள் உள்ளன தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் கற்றல் மற்றும் நினைவகத்தை பாதிக்கும் தூக்கமின்மை இருந்தால் வெளிப்படையாக நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்ளப் போவதில்லை நுண்ணறிவு மற்றும் படைப்பாற்றல் ஆகியவை அங்கீகரிக்கப்பட வேண்டிய இரண்டு தனித்தனி திறன்கள் மிகவும் புத்திசாலித்தனமான நபர் படைப்பாற்றல் மிக்கவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை மிகவும் ஆக்கபூர்வமான நபர் பெரிதும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் இரண்டையும் சூழல் மற்றும் பள்ளிப்படிப்பால் மாற்றியமைக்க முடியும் அதாவது அவை பிரத்தியேகமானவை அல்ல அவை இரண்டு தனித்தனி திறன்கள் ஒருவர் தன்னை அறிவாற்றல் திசையிலும் படைப்பு திசையிலும் அலங்கரிக்க முடியும் சமூக மற்றும் கலாச்சார காலநிலை கற்பித்தல் மற்றும் கற்றலை பாதிக்கிறது மூளை வெளிப்படையாக அதனுடன் ஒரு பெரிய பங்கைக் கொண்டுள்ளது மிக முக்கியமாக கலைகள் மூளையை வளர்க்க உதவும் இந்த பரிமாணங்களை நாம் ஆராய மாட்டோம் மூளை அல்லது அதன் செயல்பாடுகள் அல்லது அதன் அமைப்பு பற்றிய புரிதல் ஆசிரியருக்கு உதவக்கூடும் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக இவை சிறு தகவல்கள் போல உங்களுக்கு வழங்கப்படுகின்றன இந்த பாடம் கல்வி நரம்பியல் என்று அழைக்கப்படுகிறது இது மனம் மூளை மற்றும் கல்வி என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது மூளை மனம் மற்றும் கல்வி என்ற வரிசையை மாற்றுகிறது ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கும் பாடத்திட்ட அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீட்டு முடிவுகளை மனித மூளை எவ்வாறு பாதிக்கும் என்பதை இந்த படிப்பு துறை பார்க்கிறது மூளையைப் பற்றிய சிறிது புரிதல் ஆசிரியர்களுக்கு பாடத்திட்டத்தை சிறப்பாக வடிவமைக்க எவ்வாறு உதவும் என்பதை பின்வரும் பிரிவில் பார்ப்போம் இந்த அம்சங்களில் சிலவற்றை நாம் பார்ப்போம் ஆனால் இந்த கல்வி நரம்பியல் அறிவானது சந்தேகத்திற்கு இடமின்றி கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறையை முழுமையாக்குவதற்கு வழிவகுக்காது ஏனெனில் மூளையில் விஷயங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகளை நாங்கள் சரியானதாக மாற்றுவோம் குறைந்தபட்ச எதிர்காலத்தில் இல்லை என்றாலும் ஆனால் நம்மிடம் உள்ள எந்த அறிவையும் கொண்டு அதை சிறப்பாக செய்ய முடியும் மூளையைப் பற்றிய சில அடிப்படை உண்மைகள் மனித மூளை என்பது ஈரமான உடையக்கூடிய நிறை ஆகும் இது சுமார் 1 5 கிலோ அல்லது கொஞ்சம் குறைவான எடை உடையது இது உடல் எடையில் 2 மட்டுமே குறிக்கிறது ஆனால் இது நம் ஆற்றலில் கிட்டத்தட்ட 20 பயன்படுத்துகிறது எனவே நீங்கள் பார்க்கிறபடி இந்த 2 உடல் எடை செயல்பட நிறைய ஆற்றல் தேவைப்படுகிறது மூளையை பல வழிகளில் விவரிக்க முடியும் ஒரு வகைப்பாடு பரிணாம வளர்ச்சியின் மூன்று நிலைகளின்படி ஒரு வகைப்பாடு உள்ளது நம்மிடம் ஒரு ஊர்வன வகை மூளை உள்ளது இப்போது நாம் மூளைத் தண்டு லிம்பிக் பகுதியான பேலியோ பாலூட்டி மூளை மற்றும் பாலூட்டிகள் முன் மடல்கள் என்று அழைக்கிறோம் அவற்றை தலைகீழ் வரிசையில் பார்ப்போம் பெருமூளை இதை நீங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் காண முடியும் பெருமூளை இது பக்க பார்வையில் இதுபோன்று இருக்கும் மூளையின் நடுவில் ஒரு சல்கஸ் உள்ளது மற்றும் ஒரு வரி உள்ளது இது இரண்டு வெவ்வேறு அரைக்கோளங்களைப் போல தோற்றமளிக்கிறது மேல் பார்வை உண்மையில் இரண்டு ஒத்த அரைக்கோளங்களைக் குறிக்கிறது பெருமூளையில் மடல்கள் உள்ளன ஃப்ரண்டல் லோப் டெம்பரல் லோப் பேரியட்டல் லோப் மற்றும் ஆக்ஸிபிடல் லோப் மற்ற பகுதிகள் சிறுமூளை அல்லது சிறிய மூளை இவ்வாறு அழைக்கப்படுகிறது மோட்டார் கார்டெக்ஸ் சோமாடோசென்சரி கார்டெக்ஸ் லிம்பிக் பகுதி அல்லது நடுத்தர மூளை மற்றும் கீழே மூளைத்தண்டு உள்ளது பெருமூளை கிட்டத்தட்ட 80 மூளையை எடையால் குறிக்கிறது மேலும் ஒரு ஆழமற்ற பிளவு முன் இருந்து பின்னால் ஓடுகிறது மற்றும் பெருமூளையை இரண்டு பெருமூளை அரைக்கோளங்களாகப் பிரிக்கிறது அவை அவற்றின் செயல்பாடுகளில் ஒத்ததாக இல்லை ஆனால் பல ஒத்த செயல்பாடுகள் உள்ளன இரண்டு அரைக்கோளங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புகொண்டு கார்பஸ் கால்சோம் என்ற பாலத்தைப் பயன்படுத்தி நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கின்றன இது 200 மில்லியனுக்கும் அதிகமான நரம்பு இழைகளைக் கொண்டுள்ளது இதனால் இரண்டு அரைக்கோளங்களும் ஒன்றாகச் செயல்பட முடியும் அரைக்கோளங்கள் கோர்டெக்ஸால் மூடப்பட்டுள்ளன ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒரு மரத்தின் பட்டை இது ஒரு பட்டை போன்றது கோர்டெக்ஸ் என்பது அதன் மேல் அடுக்கைத் தவிர வேறில்லை இது ஒரு அங்குல தடிமனில் பத்தில் ஒரு பங்கு ஆகும் கார்டெக்ஸ் ஆறு அடுக்குகளில் அமைக்கப்பட்ட செல்களில் நிறைந்துள்ளது மற்றும் இது பெரும்பாலும் மூளையின் கிரே மேட்டர் என்று குறிப்பிடப்படுகிறது சுவாரஸ்யமாக உடலின் இடது பக்கத்திலிருந்து நரம்புகள் வலது அரைக்கோளத்தை கடந்து செல்கின்றன உடலின் வலது பக்கத்தில் இருந்து நரம்புகள் இடது அரைக்கோளத்தை கடந்து செல்கின்றன அது ஏன் அப்படி உருவாகியுள்ளது அதன் நோக்கம் என்ன என்பது இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை மொழியை சிந்திக்கவும் உணரவும் உற்பத்தி செய்யவும் புரிந்துகொள்ளவும் பெருமூளை பொறுப்பு அனைத்து சிந்தனை செயல்முறைகளும் பெருமூளைக்குள் நடைபெறுகின்றன பெருமூளை கார்டெக்ஸ் இந்த மேல் அடுக்கு நான்கு மடல்களைக் கொண்டுள்ளது ஃப்ரண்டல் லோப் டெம்பரல் லோப் ஆக்ஸிபிடல் லோப் மற்றும் பேரியட்டல் லோப் ஃப்ரண்டல் லோப் நெற்றியின் பின்னால் இருக்கும் பகுதியை ப்ரீஃப்ரன்டல் கோர்டெக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது நிர்வாக கட்டுப்பாட்டு மையம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது திட்டமிடல் மற்றும் சிந்தனையுடன் தொடர்புடையது இது மற்ற பாலூட்டிகளுடன் ஒப்பிடும்போது மனிதர்களின் இன்றியமையாத வேறுபாடு அம்சமாகும் இது உயர் வரிசை சிந்தனையை கண்காணிக்கிறது சிக்கலைத் தீர்ப்பதை வழிநடத்துகிறது மற்றும் உணர்ச்சி அமைப்பின் அதிகப்படியான தன்மையைக் கட்டுப்படுத்துகிறது உணர்ச்சி அமைப்பு சக்திவாய்ந்ததாக இருக்கக்கூடும் மேலும் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் இது சுய விருப்பப் பகுதியையும் கொண்டுள்ளது இது நமது தனித் தன்மை என்று அழைக்கப்படலாம் பணிபுரியும் நினைவகத்தின் பெரும்பகுதி அமைந்திருப்பதால் கவனம் செலுத்தும் பகுதி இதுவாகும் நினைவகத்தில் பணிபுரியும் நினைவகம் மற்றும் நீண்ட கால நினைவகம் ஆகியவை இருப்பதால் பிந்தைய யூனிட்டில் பணிபுரியும் நினைவகத்தைப் பார்ப்போம் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் முன்பக்க மடல் மற்றும் மிட்பிரைன் அல்லது அதன் உணர்ச்சிப் பகுதியைப் பார்த்தால் நீங்கள் அதைப் பற்றி பேசினால் முன்பக்க மடல் பகுதியின் வளர்ச்சிக்கும் லிம்பிக் பகுதியின் வளர்ச்சிக்கும் அல்லது உணர்ச்சிகள் அமைந்துள்ள இடத்திற்கும் 10 முதல் 12 வருட இடைவெளி உள்ளது இந்த விளக்கப்படத்தை நீங்கள் பார்த்தால் உணர்ச்சிகள் இருக்கும் லிம்பிக் பகுதி இது 12 வயதிற்குள் முதிர்ச்சியடைகிறது அது சக்தி வாய்ந்தது ஆனால் பின்னர் முன்பக்க லோப்கள் உருவாக அதிக நேரம் எடுக்கும் கிட்டத்தட்ட 24 வயது வரை இரண்டுக்கும் இடையிலான இடைவெளி குறிப்பாக 12 வயதில் மிகப் பெரியது இங்குதான் உணர்ச்சியானது காரணத்தை ஆதிக்கம் செலுத்துகிறது இந்த இளம் பருவத்தில் உணர்ச்சியானது காரணத்தை ஆதிக்கம் செலுத்தும் மற்ற மூன்று லோப்கள் டெம்போரல் ஆக்ஸிபிடல் மற்றும் பாரிட்டல் லோப்கள் டெம்போரல் லோப்கள் காதுகளுக்கு பின்னால் அமைந்துள்ளன மற்றும் ஒலி இசை முகம் மற்றும் பொருள் அங்கீகாரம் மற்றும் நீண்ட கால நினைவகத்தில் சில பகுதிகளைக் கையாளுகின்றன இடது டெம்போரல் லோப் பேச்சு மையங்களைக் கொண்டுள்ளது ஆக்ஸிபிடல் லோப்கள் பெருமூளைக்கு பின்புறத்தில் அமைந்துள்ளன மற்றும் கிட்டத்தட்ட காட்சி செயலாக்கத்திற்காக பிரத்தியேகமாக பயன்படுத்தப்படுகின்றன அங்கு அனைத்து காட்சி செயலாக்கமும் நடைபெறுகிறது மேலே உள்ள பேரியட்டல் லோப்கள் முக்கியமாக இடஞ்சார்ந்த நோக்குநிலை கணக்கீடு மற்றும் சில வகையான அங்கீகாரங்களுடன் செயல்படுகின்றன இந்த லோப்களுடன் கூடுதலாக நம்மிடம் மோட்டார் கார்டெக்ஸ் மற்றும் சோமாடோசென்சரி கார்டெக்ஸ் உள்ளன இங்குதான் பாரிட்டல் லோப் என்பது முன்பக்க மடல்களாக மற்றும் இரண்டு பட்டையாக இருக்கும் ஒன்று மோட்டார் கார்டெக்ஸ் என்றும் மற்றொன்று சோமாடோசென்சரி கார்டெக்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது முன்பக்க மடலுக்கு அருகில் காது முதல் காது வரை உள்ள பேண்ட் மோட்டார் கார்டெக்ஸ் ஆகும் இந்த பட்டை உடல் அசைவுகளைக் கட்டுப்படுத்துகிறது மற்றும் சிறுமூளைடன் செயல்படுகிறது இது மோட்டார் திறன்களைக் கற்றுக்கொள்வதை ஒருங்கிணைக்கும் சிறிய மூளை ஆகும் சிறுமூளை மற்றும் மோட்டார் கார்டெக்ஸ் நீங்கள் உருவாக்கும் எந்தவொரு திறனுக்கும் மிக நெருக்கமாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியிருக்கும் அங்குதான் ஆதிக்க தேர்ச்சி நடைபெறுகிறது சோமாடோசென்சரி கார்டெக்ஸ் மோட்டார் கார்டெக்ஸின் பின்னால் அமைந்துள்ளது மற்றும் பேரியட்டல் லோபிற்கு அருகில் உள்ளது மேலும் உடலின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெறப்பட்ட தொடு சமிக்ஞைகளை செயலாக்குகிறது கட்டுப்படுத்தி சிறுமூளை என்ன செய்கிறது செரிபெல்லம் என்பது இரண்டு அரைக்கோள அமைப்பாகும் இது பெருமூளைக்கு பின்புற பகுதிக்குக் கீழே மூளை தண்டின் பின்னால் அமைந்துள்ளது இது இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது மற்றும் சிக்கலான மோட்டார் பணிகளின் செயல்திறன் மற்றும் நேரத்திற்கு முக்கியமானது இது தானியங்கி இயக்கத்தின் நினைவகத்தையும் சேமிக்கக்கூடும் ஒரு நாளில் நாம் செய்யும் பல இயக்கங்கள் உள்ளன நீங்கள் ஒரு சைக்கிள் கற்ற பிறகு அல்லது நீங்கள் ஒரு காரை ஓட்ட கற்றுக்கொண்ட பிறகு பெரும்பாலான இயக்கங்கள் தானியங்கியாக மாறும் தானியங்கு இயக்கத்தின் நினைவகத்தை சிறுமூளை சேமிக்கிறது கார்டெக்ஸ் எந்த பகுதியும் இல்லாமல் சிறுமூளையில் சேமிக்கப்படுகிறது அத்தகைய ஆட்டோமேஷன் மூலம் செயல்திறனை மேம்படுத்த முடியும் இது மோட்டார் பணிகளின் மன ஒத்திகையில் ஈடுபடுவதாகவும் அறியப்படுகிறது அதாவது நீங்கள் பார்க்கும்போது அல்லது நீங்கள் ஒரு மோட்டார் செயல்பாட்டை மனரீதியாக ஒத்திகை பார்க்கிறீர்கள் மோட்டார் இயக்கங்களைக் கற்றுக்கொள்வதில் இது மிகவும் மதிப்புமிக்கது இது நமது எண்ணங்கள் உணர்ச்சிகள் புலன்கள் மற்றும் நினைவுகளை நன்றாக சரிசெய்வதன் மூலம் அறிவாற்றல் செயலாக்கத்தில் ஒரு ஆதரவு கட்டமைப்பாக செயல்படுகிறது என நம்பப்படுகிறது இது அறிவாற்றல் நடவடிக்கைகளின் நோக்கத்தை பெரிதும் விரிவுபடுத்துகிறது நீங்கள் நடைமுறையில் பார்க்கும்போது மூளையின் ஒவ்வொரு பகுதியும் எப்படியாவது ஒரு பாரிட்டல் லோப் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது நடுத்தர மூளை அல்லது லிம்பிக் அமைப்பு இது முக்கியமாக தாலமஸைக் கொண்டுள்ளது காட்டப்பட்டுள்ள உருவத்தின் வெளிர் நீல பச்சை பகுதி தாலமஸ் கார்பஸ் கால்சோம் சாம்பல் அல்லது நீல சாம்பல் நிறத்தில் குறிக்கப்படுகிறது இது இரண்டு அரைக்கோளங்களை இணைக்கும் நரம்புகளின் மூட்டை ஆகும் லிம்பிக் அமைப்பைப் பார்க்கும்போது அதன் நான்கு முக்கிய பகுதிகளான தாலமஸ் ஹைபோதாலமஸ் அமிக்டாலா மற்றும் ஹிப்போகாம்பஸ் ஆகியவற்றைப் பார்க்கிறோம் நிச்சயமாக தனித்தனி பெயர்களைக் கொண்ட பல பகுதிகள் உள்ளன அவர்களின் பாத்திரங்கள் வேறுபட்டவை அவை அனைத்தையும் நாம் பார்க்கப்போவதில்லை லிம்பிக் அமைப்பு மூளைத்தண்டு மற்றும் பெருமூளை இடையே அமைந்துள்ளது இந்த லிம்பிக் அமைப்பின் கட்டமைப்புகள் ஒவ்வொரு அரைக்கோளத்திலும் நகல் செய்யப்படுகின்றன இது உணர்ச்சிகளை உருவாக்குகிறது மற்றும் உணர்ச்சி நினைவுகளை செயலாக்குகிறது மற்றும் உணர்ச்சிக்கும் காரணத்திற்கும் இடையிலான இடைவெளியை நிர்வகிக்கிறது உடலின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரும் பெரும்பாலான சமிக்ஞைகள் இந்த லிம்பிக் அமைப்பின் வழியாக செல்ல வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உணர்ச்சிகள் அறிவாற்றல் செயல்முறையையும் பெரிதும் பாதிக்கும் லிம்பிக் அமைப்பின் நான்கு முக்கிய பகுதிகள் தாலமஸ் ஹைபோதாலமஸ் ஹிப்போகாம்பஸ் மற்றும் அமிக்டாலா தாலமஸ் மற்றும் ஹைபோதாலமஸ் வாசனையைத் தவிர அனைத்து உணர்ச்சிகரமான தகவல்களும் தாலமஸுக்குச் செல்கின்றன அங்கிருந்து கூடுதல் செயலாக்கத்திற்காக மூளையின் மற்ற பகுதிகளுக்கு அனுப்பப்படும் பெருமூளை மற்றும் சிறுமூளை ஆகியவை தாலமஸுக்கு சிக்னல்களை அனுப்புகின்றன இதில் நினைவாற்றல் உட்பட பல அறிவாற்றல் நடவடிக்கைகள் உள்ளன ஹைபோதாலமஸ் தாலமஸுக்கு சற்று கீழே அமைந்துள்ளது மேலும் ஹைபோதாலமஸ் உள் அமைப்புகளை கண்காணித்து உடலின் இயல்பான நிலையை பராமரிக்கிறது அதாவது உடல் வெப்பநிலையை பராமரித்தல் இதய துடிப்பின் செயல்பாடு போன்ற உணர்வுடன் கட்டுப்படுத்தப்படாத பல உடல் செயல்பாடுகள் உள்ளன மேலும் அவை அனைத்தும் ஹைபோதாலமஸால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன ஹோமியோஸ்டாஸிஸ் அவை பராமரிக்கப்பட வேண்டிய குறிப்பிட்ட மதிப்புகளை பராமரிக்கிறது அது எவ்வாறு கட்டுப்பாடு செய்கிறது இது முக்கியமாக பல்வேறு வகையான ஹார்மோன்களை வெளியிடுவதன் மூலம் கட்டுப்படுத்துகிறது இது வெளியிடும் ஹார்மோன்களின் அளவைக் கொண்டு தூக்கம் உடல் வெப்பநிலை உணவு உட்கொள்ளல் மற்றும் திரவ உட்கொள்ளல் உள்ளிட்ட உடல் செயல்பாடுகளை இது மிதப்படுத்துகிறது இதில் நரம்பு மண்டலமும் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதன் முக்கிய கட்டுப்பாடு ஹார்மோன்களை வெளியிடுவது ரசாயனங்கள் மூலம் ஆகும் ஹிப்போகாம்பஸ் ஹிப்போகாம்பஸ் என்பது நேரடி மொழிபெயர்ப்பில் ஒருவருக்கு கடல் குதிரை போன்று தோன்றும் லிம்பிக் பகுதியின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இது பணி நினைவகத்திலிருந்து தகவல்களை நீண்ட கால சேமிப்பக பகுதிக்கு மாற்றுகிறது இது நாட்கள் முதல் மாதங்கள் வரை ஆகலாம் நம்மிடம் எந்த பணி நினைவகம் இருந்தாலும் தற்காலிக சேமிப்பு தானாகவே நீண்ட கால சேமிப்பு பகுதிக்கு செல்லாது அங்குதான் நமது கற்பித்தல் பார்வைக்கு வருகிறது அல்லது மாணவர்களின் நடைமுறைகள் பார்வைக்கு வரும் வேலை செய்யும்பணி நினைவகத்திலிருந்து தகவல்களை நீண்டகால சேமிப்பக பகுதிக்கு மாற்றுவது இது பணி நினைவகம் தொடர்பான தகவல்களை தொடர்ந்து சரிபார்த்து சேமித்த அனுபவங்களுடன் ஒப்பிடுகிறது இது நியூரோஜெனெஸிஸின் திறனைக் கொண்டுள்ளது இது கற்றல் மற்றும் நினைவகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த நியூரோஜெனெஸிஸை உணவு மற்றும் உடற்பயிற்சியால் வலுப்படுத்தலாம் மற்றும் நீண்ட தூக்க இழப்பால் பலவீனப்படுத்தலாம் ஹிப்போகாம்பஸ் கற்பித்தல் மற்றும் கற்றல் அடிப்படையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அமிக்டலா பாதாம் போல இருப்பதால் இதன் நேரடி மொழிபெயர்ப்பு பாதாம் ஆகும் அமிக்டலா ஹிப்போகாம்பஸின் முடிவில் இணைக்கப்பட்டுள்ளது உணர்ச்சிகளில் குறிப்பாக பயத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது இது சுற்றுச்சூழலுடனான தனிநபரின் தொடர்புகளை ஒழுங்குபடுத்துகிறது மேலும் தாக்குவது தப்பிப்பது துணையை நாடுவது அல்லது சாப்பிடுவது போன்ற உயிர்வாழ்வை பாதிக்கும் அதன் பங்கு ஆதிக்கம் செலுத்துகிறது ஏனெனில் மூளையின் சுற்றுச்சூழல் பகுதியால் பல்வேறு லோப்களால் செயலாக்கப்படும் சமிக்ஞைகளுடன் ஒப்பிடும்போது சுற்றுச்சூழலிலிருந்து வெளிப்புற சமிக்ஞைகள் அல்லது சமிக்ஞைகளுக்கு வினைபுரியும் நேரம் மிக வேகமாக இருக்கும் பரிணாம வளர்ச்சியின் மூலம் இது மனிதர்களைப் பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அல்லது உருவாகியுள்ளது சூழலில் ஆபத்து இருந்தால் நீங்கள் தாக்க வேண்டும் அல்லது தப்பிக்க வேண்டும் எனவே எதிர்வினைகள் வலுவாக இருக்கும் ஒரு அமிக்டாலா இருந்தால் ஒரு உணர்ச்சிபூர்வமான செய்தியைக் குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது நினைவு நீண்டகால நினைவகத்திற்குச் செல்லும்போது இந்த உணர்ச்சியுடன் குறிக்கப்படுகிறது நீண்ட கால நினைவகத்தில் உள்ளதை உணர்ச்சிபூர்வமான செய்தியுடன் குறிக்கப்பட்டிருந்தால் அதை உடனடியாக நினைவு கூறலாம் அதைக் குறிக்கவில்லை என்றாலும் நாம் நினைவு கூறலாம் ஆனால் அது அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது நினைவகத்தின் உணர்ச்சி கூறு அமிக்டலாவில் சேமிக்கப்படலாம் மற்ற அறிவாற்றல் கூறுகள் வேறு இடங்களில் சேமிக்கப்படுகின்றன அதே செய்தி அல்லது அதே படம் அல்லது நீங்கள் அனுபவித்த ஒரு நிகழ்வை அடுத்த யூனிட்டில் பார்ப்போம் முழு விஷயமும் மூளையில் ஒரே இடத்தில் சேமிக்கப்படவில்லை அதன் வெவ்வேறு பகுதிகள் மூளையின் வெவ்வேறு பகுதிகளில் சேமிக்கப்படுகின்றன எப்படியோ அவை ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளன ஒரு குறி வந்தால் முழு நிகழ்வும் மனரீதியாக மீண்டும் உருவாக்கப்படுகிறது ஆனால் நிகழ்வின் வெவ்வேறு பகுதிகள் மூளையின் வெவ்வேறு பகுதிகளில் சேமிக்கப்படுகின்றன முக்கியமாக மூளையின் நீண்டகால நினைவில் இருப்பதற்கு இரண்டு கட்டமைப்புகள் மூளையின் உணர்ச்சி பகுதியில் அமைந்துள்ளன அமிக்டாலா மற்றும் ஹிப்போகாம்பஸ் ஆகியவை நீண்டகால நினைவாற்றலுக்கும் காரணமாகின்றன மூளை தண்டு அதன் அனைத்து விவரங்களையும் நாம் பார்க்கப் போவதில்லை முக்கிய பகுதி படத்தில் காட்டப்பட்டுள்ளது அது என்ன செய்யும் மூளை தண்டு 'ஊர்வன மூளை' என்றும் குறிப்பிடப்படுகிறது இது மூளையின் பழமையான மற்றும் ஆழமான பகுதியாகும் மூளைக்குச் செல்லும் 12 உடல் நரம்புகளில் 11 நரம்புகள் மூளை தண்டுக்குள்ளேயே முடிகிறது இதய துடிப்பு சுவாசம் உடல் வெப்பநிலை மற்றும் செரிமானம் போன்ற முக்கிய உடல் செயல்பாடுகள் மூளை தண்டிலேயே கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன மூளையின் விழிப்புணர்வுக்கு பொறுப்பான ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமும் இதில் உள்ளது ஏனெனில் சூழலில் ஏதேனும் ஆபத்து இருந்தால் எதிர்வினைகள் மிக வேகமாக இருக்க வேண்டும் போன்களில் நரம்பியல் பாதைகள் மற்றும் கார்டெக்ஸ்லிருந்து சிறுமூளை மற்றும் மெடுல்லா வரை சமிக்ஞைகளை கடத்தும் பாதைகள் மற்றும் உணர்ச்சி சமிக்ஞைகளை தாலமஸில் கொண்டு செல்லும் பாதைகள் உள்ளன எனவே இது ஒரு வகையான சந்தி ஆகும் அந்த சந்தியில் பெருமூளையில் இருந்து வரும் நரம்புகள் மெதுல்லா மற்றும் சிறுமூளைக்கு வருகின்றன மற்றும் எதிர் திசையிலும் செல்கின்றன மூளையின் மிக முக்கியமான பகுதிக்கு நாம் வருவோம் அங்குதான் அனைத்து வேலைகளும் செய்யப்படுகின்றன அவை மூளை செல்கள் மனித மூளையில் இரண்டு வகைகளாக ஒரு டிரில்லியன் செல்கள் உள்ளன ஒரு டிரில்லியன் செல்களை கற்பனை செய்து பாருங்கள் அவை நரம்பு செல்கள் மற்றும் கிளைல் செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன நரம்பு செல்கள் நியூரான்கள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் சுமார் 100 பில்லியன் நியூரான்கள் உள்ளன அது உண்மையில் மூளையின் மையமாகும் உயிரணுக்களில் பெரும்பாலானவை கிளைல் செல்கள் 900 பில்லியன் செல்கள் உள்ளன நியூரான்களை ஒன்றாக இணைத்து நியூரான்களிலிருந்து தீங்கு விளைவிக்கும் பொருள்களை தனித்து வைத்திருக்க வடிகட்டிகளாக செயல்பட்டு நியூரான்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்தை வழங்குகின்றன நியூரான்கள் மூளையின் செயல்பாட்டு மையமாகும் நியூரான்கள் வெவ்வேறு அளவுகளில் வருகின்றன ஏனெனில் சில நியூரான்கள் முதுகெலும்பு வழியாக கால் வரை எல்லா வழிகளிலும் பயணிக்க முடியும் அவை மிக நீளமாக இருக்கலாம் சில குறுகியதாக இருக்கலாம் மேலும் வடிவங்கள் மற்றும் அளவுகள் மற்றும் செயல்பாடுகள் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் முழு அளவிலான நியூரான்கள் உள்ளன ஆனால் நியூரானின் உடல் அதன் மொத்த அளவோடு ஒப்பிடும்போது சிறிய அளவில் உள்ளது மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் நியூரான்கள் அதன் டென்ட்ரைட்டுகள் என அழைக்கப்படும் மையத்திலிருந்து பல கிளைகளைக் கொண்டுள்ளன அவை ஒரு நியூரானுக்கு 10000 க்கும் அதிகமாக இருக்கலாம் ஒவ்வொரு நியூரானுக்கும் ஒரு அச்சு இருக்கும் மேலும் ஒவ்வொரு அச்சையும் சுற்றி மெய்லின் உறை எனப்படும் ஒரு அடுக்கு மூடப்பட்டிருக்கும் நியூரானின் வரைபடம் நியூரானின் அளவு எதுவாக இருந்தாலும் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி உடல் சிறியது டென்ட்ரைட்டுகள் 10000 வரை இருக்கலாம் ஆக்சனுக்கு ஒரு உறை உள்ளது மஞ்சள் பகுதி மெய்லின் உறை பகுதிகளாக வருகிறது இது ஒரு இன்சுலேட்டரைப் போன்றது தகவல் பரிமாற்றம் மின் சமிக்ஞைகள் மூலம் நடைபெறுகிறது ஆக்சனுடன் ஒரு மின் சமிக்ஞை அனுப்பப்படும் போது அது ஒரு சந்தியிலிருந்து அடுத்த சந்திக்கு தாவுகிறது மெய்லின் உறை சரியான முறையில் வளர்ந்தால் இந்த தூண்டுதல்களின் ஓட்டத்தை மெய்லின் உறை திறம்பட வேகமாக செய்கிறது நியூரான்களின் இன்னும் சில அம்சங்களைப் பார்ப்போம் நியூரான்களின் டென்ட்ரைட்டுகள் மற்ற நியூரான்களிலிருந்து வரும் மின் தூண்டுதல்களைப் பெற்று அவற்றை ஆக்சனுடன் கடத்துகின்றன மெய்லின் உறை மற்ற செல்களிலிருந்து ஆக்சானை இன்சுலேட் செய்கிறது மற்றும் இம்பல்ஸ் பரிமாற்றத்தின் வேகத்தை அதிகரிக்கிறது ஒரு நியூரான் வினாடிக்கு 250 முதல் 2500 தூண்டுதல்களை கடத்த முடியும் நியூரான்களுக்கு ஒன்றுக்கொன்று நேரடி தொடர்பு இல்லை அவை சில நானோமீட்டர்களால் பிரிக்கப்படுகின்றன மின் தூண்டுதல் டென்ட்ரைட்டுகளிலிருந்து ஆக்சானுக்கு நேரடியாக அல்ல நரம்பியக்கடத்திகள் வழியாக மாற்றப்படுகிறது மேலும் ஏராளமான நரம்பியக்கடத்திகள் உள்ளன சினாப்ஸ்கள் மாற்றுவதன் மூலம் கற்றல் நிகழ்கிறது இதனால் ஒரு நியூரானின் செல்வாக்கும் மாறுகிறது கற்றல் அதிக டென்ட்ரைட்டுகளை வளர்ப்பதையும் சினாப்ஸ்ன் நடத்தையை மாற்றுவதையும் கொண்டுள்ளதுகற்றல் அங்குதான் நடக்கிறது சினாப்ஸ் மற்றும் சினாப்டிக் சந்தி காட்டப்பட்டுள்ள வரைபடத்தைப் பார்த்தால் இது ஒரு நியூரானாகும் இவை டென்ட்ரைட்டுகள் மொத்தமாக இருக்கும் பிற நியூரான்களின் டென்ட்ரைட்டுகள் நியூரான் முனையத்துடன் இணைக்கப்பட்டு சினாப்ஸ்கள் உருவாகின்றன சினாப்ஸ் இப்படித்தான் தோன்றுகிறது ஒன்று டென்ட்ரைட்டிலிருந்து மற்றொன்று நியூரானின் முனையத்திலிருந்து நரம்பியக்கடத்திகள் வெளியிடப்படுவதை நீங்கள் காண முடியும் இந்த சிக்கலான செயல்முறையைப் பற்றி அவை இங்கே எவ்வாறு மறுசுழற்சி செய்கின்றன என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அவை நியூரானின் முனையத்துடன் தொடர்பு கொள்ளும்போது ஒரு மின் சமிக்ஞை தொடங்கி பயணிக்கிறது இவ்வாறு தான் சினாப்ஸ் மற்றும் சினாப்டிக் சந்தி செயல்படுகின்றன மூளை உயிரணுக்களின் எரிபொருள் ஆக்ஸிஜன் மற்றும் குளுக்கோஸ் ஆகும் மூளை செல்கள் நுகர்வுக்கு எரிபொருளாக ஏராளமான ஆக்ஸிஜன் மற்றும் குளுக்கோஸ் இருக்க வேண்டும் மூளையின் சவாலான பணி அது அதிக எரிபொருளைப் பயன்படுத்துகிறது உங்கள் எழுத்துத் தேர்வின் போது நமது மூளை மிக வேகமாக செயல்படுவதை நீங்கள் அனைவரும் அனுபவித்திருப்பீர்கள் உங்களில் பெரும்பாலோர் அதிக தண்ணீர் குடிக்க விரும்புவீர்கள் ஆக்ஸிஜன் அங்கிருந்து தான் வருகிறது நியூரான் சமிக்ஞைகளை மூளை வழியாக நகர்த்த நீர் தேவை நீரின் குறைந்த செறிவு இந்த சமிக்ஞைகளின் வீதத்தையும் செயல்திறனையும் குறைக்கிறது மேலும் இரத்த ஓட்டத்தில் ஆக்ஸிஜனை திறம்பட மாற்றுவதற்கு நுரையீரலில் நீர் ஒரு பங்கு வகிக்கிறது எனவே நீர் பல பாத்திரங்களை வகிக்கிறது மற்றும் மூளை சிறப்பாக செயல்பட உதவுகிறது இந்த பரிந்துரைக்கப்பட்ட நீர் உட்கொள்ளல் படி ஒவ்வொரு 10 கிலோ உடல் எடையிலும் ஒரு நாளைக்கு 250 மில்லி லிட்டர் தேவை இது உங்களுக்குத் தேவைப்படும் குறைந்தபட்சமாகும் ஆசிரியர்கள் மற்றும் மூளை பற்றி மீண்டும் பேசுவோம் மூளையை மாற்றுவதே ஆசிரியரின் வேலை கற்பித்தல் மற்றும் கற்றல் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக மூளையை மாற்றுவதே அவரது வேலை என்று கூறுவோம் அவர் எதை மாற்றுகிறாரோ அதன் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டைப் பற்றி ஏதாவது தெரிந்துகொள்வது நல்லது மேலும் கல்வி நரம்பியல் அறிவியலின் தற்போதைய நிலையைப் பற்றியும் தெரிந்துகொள்வது நல்லது ஒரு ஸ்டார்ட்டருக்கு நாங்கள் பரிந்துரைக்கும் ஒரு புத்தகம் இது சௌசா வின் எளிதில் படிக்கக்கூடிய புத்தகம் "மூளை எவ்வாறு கற்றுக்கொள்கிறது " இணையத்தில் ஏராளமான தகவல்கள் உள்ளது நீங்கள் கற்றலின் அம்சங்களையும் அவற்றின் உறவுகள் மற்றும் மூளையின் சில அம்சங்களைச் சார்ந்திருப்பதையும் ஆராயலாம் ஒருவேளை நீங்கள் 500 சொற்களை எழுதலாம் மற்றும் இந்த குறிப்பிட்ட மின்னஞ்சல் ஐடியில் story com பயிற்சியைப் பகிர்ந்தால் பாராட்டலாம் அடுத்த யூனிட்டில் உடற்கூறியல் பற்றி அல்ல ஆனால் அதைப் பற்றி நமக்கு ஏதாவது தெரியும் என்று கருதி தொடருவோம் மூளை வேதியியல் அல்லது மூளை கட்டமைப்புகளால் வெவ்வேறு நடவடிக்கைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்று மிக்க நன்றி